மனித வள மேலாண்மை வகுப்பிற்கு உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன் இன்று சர்வதேச மனித வள மேலாண்மை பற்றி நாம் பார்க்கலாம் இதற்கான ஆதார நூல்கள் இங்கே இருக்கிறது சர்வதேச மனித வள மேலாண்மை குறித்த பிரிஸ்கோ ஷூலர் மற்றும் கிளாஸ் ஆகியோர் எழுதிய புத்தகங்கள் இங்கே இருக்கிறது கோம்ஸ் மெஜியா பெல்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய புத்தகங்களில் இருந்தும் நாம் சிலவற்றை பார்க்கலாம் நான் இப்போது இந்த புத்தகத்தை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த புத்தகத்திலும் கவனம் செலுத்தலாம் ஒரு நிமிடம் காத்திருங்கள் இது தான் நான் இப்போது பயன்படுத்தப் போகும் புத்தகம் இது மூன்றாவது பதிப்பாக இருக்கிறது இதன் பிறகு வந்த லேட்டஸ்ட் பதிப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் இது ரூட்லெட்ஜ் எழுதிய புத்தகம் இப்போது நான் இந்த புத்தகத்தைப் பயன்படுத்தித் தான் உங்களுக்கு நடத்தப் போகிறேன் நாம் பாடத்திற்குள் செல்லலாம் வாருங்கள் முதலில் வணிகத்தின் சர்வதேசமயமாக்கல் பற்றிப் பார்க்கலாம் தற்போது வரை நாம் மனிதவள மேலாண்மை குறித்த ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் மனித வளங்கள் என்றால் என்ன என்பது பற்றி உங்களுக்குத் தெரியும் அவை எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகின்றன மனித வள பணியாளர்கள் என்ன செய்வார்கள் என்பது பற்றி உங்களுக்கு ஏற்கனவேத் தெரியும் அதை பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்துக் கொண்டிருந்தோம் தற்போது இதைப் பற்றி உலகளாவிய கண்ணோட்டத்தில் அதாவது ஒரு சர்வதேச கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் வணிகத்தின் சர்வதேசமயமாக்கல் இதற்கு முன்னர் சர்வதேச மனித வள மேலானமையை பற்றி நாம் பேச வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஒரு வணிகத்தைக் கொண்டிருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் வணிகம் ஏன் விரிவடைந்துள்ளது அதிகரிக்கப்பட்ட பயணம் விரைவான மற்றும் விரிவான உலகளாவிய தொடர்பின் காரணமாக இருக்கலாம் நீங்கள் இப்போது உங்களுடைய ஃபோனை எடுத்து உலகின் எந்தப் பகுதியிலும் உள்ள எவரையும் அழைக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்றவற்றைப் பயன்படுத்தி உலகின் எந்தப் பகுதியில் அமர்ந்துகொண்டும் உங்கள் நண்பர்களுடன் அரட்டையடிக்கிறீர்கள் புதிய தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சி மற்றும் பரிமாற்றம் தொழில்நுட்பம் ஜப்பான் கொரியா சீனா யு ஆகிய அனைத்து நாடுகளில் இருந்தும் எந்த நேரத்திலும் உலகின் பிற பகுதிகளுக்குத் தொடர்பு கொள்ளலாம் தொழில்நுட்பம் உலகின் வேறொரு பகுதிக்கு மாற்றப்படுவதற்குப் பல ஆண்டு சில நேரங்களில் பல தசாப்தங்கள் எடுக்கும் முற் காலத்தை போல் இப்போது இல்லை தடையற்ற வர்த்தகம் வர்த்தக கொள்கைகளுக்கான வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்கிறது எனவே எல்லையைத் தாண்டி வியாபாரம் செய்வது எளிது மக்கள் மேலும் மேலும் அதிக அளவில் படித்தவர்களாகவும் அறிந்துகொள்பவர்களாகவும் மாறி வருகின்றனர் உலகில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்குத் தெரிந்து கொள்கிறார்கள் உலகின் பிற பகுதிகளிலும் அவர்கள் தங்கள் வேலையின் எல்லைகளை விரிவுபடுத்த முடிகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் துறைகளைப் பற்றி நிறையத் தெரிந்து கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் உலகெங்கிலும் வெவ்வேறு வழிகளில் அவர்கள் அறிந்தவற்றை வைத்து தங்களின் தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது பயன்படுத்தவோ முடியும் இடம்பெயர்வு இதற்கு மற்றொரு காரணம் இடம்பெயர்வு என்பது எல்லையைத் தாண்டி படிப்பதற்காக வேலை செய்வதற்காக வாழுவதற்காக நகரும் மக்களைக் குறிக்கிறது மற்றொன்று தாங்கள் அறிந்தவற்றை பகிர்ந்துக் கொள்வது அறிந்தவற்றைப் பகிர்ந்துக் கொள்வது என்பது உங்களுக்குத் தெரிந்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாகும் நாம் கற்றுக்கொள்வதை நாம் அறிந்தவற்றை நாம் கற்றுக்கொள்பவற்றைத் தொடர்ந்து மக்களுக்கு சொல்கிறோம் செலவுகள் மீதான நெருக்கடி இது வணிகத்தை சர்வதேசமயமாக்க வழிவகுத்தது உங்களுக்குத் தெரிந்த இந்த அனைத்து உலகளாவிய வணிக அவுட்சோர்சிங் செயல்முறையும் மிகவும் விலை உயர்ந்த இடங்களில் இல்லை என்பது மற்றொரு விஷயமாகும் இன்னொன்று புதிய சந்தைகளைத் தேடுவது உங்கள் சொந்த ஜியோகிராஃபிக்கள் ரிஜியனில் தற்போது விற்பனையில் இல்லாத சந்தைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் உருவாக்கியவை அனைத்தும் இப்போது உங்கள் சொந்த நாட்டில் வழக்கற்றுப் போய்விட்டன ஆனால் அவை இன்னும் தேவைப்படக்கூடிய பகுதிகள் உள்ளன எனவே நீங்கள் அதை எடுத்துக் கொண்டு மற்ற இடங்களுக்குச் செல்லுங்கள் அல்லது உங்கள் சொந்த நாட்டில் இதுவரை அதிகம் பயன்படுத்தப்படாத உலகின் மற்றொரு பகுதியில் அதிகம் பயன்படும் ஒன்றை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் எனவே நீங்கள் புதிய சந்தைகளைத் தேடுவீர்கள் கலாச்சாரங்களின் ஒத்திசைவு ஒத்திசைவு என்பதற்கு ஒற்றுமையை நிறுவுதல் என்று பொருள் ஒரே விதமான பொருள் பல்வேறு பேரா மீட்டர்களின் அடிப்படையில் ஒத்திருக்கிறது எனவே கலாச்சாரங்களின் ஒத்திசைவைப் பற்றி நாம் பேசும்போது முக்கியமாக குழு முழுவதும் உள்ள ஒத்த கலாச்சாரங்கள் கொண்டவர்களைப் பற்றி பேசுகிறோம் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற கலாச்சாரங்களைக் கொண்டவர்கள் இருப்பார்கள் உதாரணமாக நாம் குழந்தைகளாக இருந்தபோது கோகோ கோலா நம்முடைய நாட்டில் எளிதில் கிடைக்காது காம்போ கோலா தான் எனக்கு அது நினைவிருக்கிறது கோகோ கோலா ஒரு கட்டத்தில் வெளியேற்றப்பட்டது என்பது உங்களுக்குத் தெரியும் அது இன்னும் திரும்பி வரவில்லை காம்பா கோலா உள்ளூர் பிராண்டாக இருந்தது அல்லது உள்ளுரில் கோக்கோ கோலா மற்றும் பெப்சிக்கு சமமானதாக இருந்தது நம்முடைய பெற்றோர்கள் கோக்கோ கோலாவை பருகி இருக்கிறார்கள் ஆனால் நாம் காம்பா கோலா காம்பா ஆரஞ்சு காம்பா எலுமிச்சை போன்றவற்றுடன் பருகினோம் நாம் ஹாலிவுட் திரைப்படங்களை சில நேரங்களில் பார்ப்போம் மேற்கு நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை திரைப்படங்கள் மற்றும் செய்திகளின் வாயிலாகப் பார்க்கலாம் ஆனால் அந்த விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டியது இல்லை நம் வாழ்க்கை முறைகள் வேறுபட்டவை நாம் பேசும் விதமும் உண்ணும் விதமும் வித்தியாசமானது இப்போதெல்லாம் நீங்கள் ஒரு சிறிய நகரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் கூட நீங்கள் ஒரு பீஸா கடையை காணலாம் நாம் அனைவருக்குமே பீஸா மற்றும் பர்கர்கள் போன்றவை என்றால் என்ன என்று நன்றாகத் தெரியும் கோக் மற்றும் பெப்சி என்றால் என்ன என்றும் என்பது அனைவருக்கும் தெரியும் நான் இந்த பிராண்டுகளை விளம்பரப்படுத்த முயற்சிக்கவில்லை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் அவ்வளவுதான் சோடாக்களை போன்ற குமிழ் உண்டாக்குகின்ற பானங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன இந்த மாதிரியான மார்பிள் பானங்களே நம்மிடம் இருந்தது மார்பிள் என்பது இந்தியில் காஞ்சா என்று அழைக்கப்படுகிறது அவை உருண்டையான கண்ணாடி பளிங்கின் உதவியுடன் நிரப்பப்பட்டு மூடப்பட்டிருக்கும் இவை சந்தையில் கிடைக்கிறது இப்போதுள்ள காலங்களில் நீங்கள் அதை அரிதாகவே காண முடியும் ஆனால் இப்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் தரப்படுத்தப்பட்டுள்ளன பாக்கெட் உணவுகளாகிய சிப்ஸ் மற்றும் வேஃபெர்ஸ்கள் ஆகிய அனைத்தும் தற்காலத்தில் பெருகிவிட்டன தற்காலத்தில் அனைவருமே இதேபோன்ற பொருட்களை உட்கொள்கிறார்கள் எனவே கலாச்சாரத்தின் ஒத்திசைவு என்பது என்னவென்றால் நாம் காரியங்களைச் செய்கிற விதம் எல்லைகளை தாண்டியும் மிகவும் ஒத்திருக்கிறது இ காமர்ஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அதாவது மின்னணு வர்த்தகம் வணிகத்தை சர்வதேசமயமாக்க வழிவகுக்கிறது இன்டெர்நேஷனல் ஓரியன்டேஷன் என்பது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்பும் மற்றொரு கருத்து இன்டெர்நேஷனல் ஓரியன்டேசன் என்பது உலகின் பிற பகுதிகளுடன் நாம் நம்மைப் பற்றி என்ன நினைக்கிறோம் எவ்வாறு நிலைநிறுத்துகிறோம் என்பதைக் குறிக்கிறது இன்டெர்நேஷனல் ஓரியன்டேஷனின் ஒரு அம்சம் இனமயவாதம் என்று அழைக்கப்படுகிறது நானே சிறந்தவன் எனது நாடே சிறந்தது எனது சமூகம் சிறந்தது நான் என்ன செய்தாலும் எனது சமூகத்தின் நலன்களை மட்டுமே மையமாகக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே இனமயவாதம் ஆகும் அதுவே இனமயவாதம் என்று அழைக்கப்படுகிறது எனது இனம் ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக எனது இனம் முன்னுரிமை பெறுகிறது சர்வதேசமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் என்பது எங்களுக்கு முக்கியமானது அல்ல இதன் மற்ற அம்சம் பாலிசென்ட்ரிஸ்ம் அல்லது ரெஜியோசென்ட்ரிஸ்ம் ஆகும் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு பகுதிகள் உள்ளன என்பதை நான் ஏற்றுக் கொள்கிறேன் அவர்களுக்கும் நான் சமமான மதிப்பை கொடுப்பேன் ஜியோ சென்ட்ரிஸ்ம் புவியியல் எல்லைகளுடன் தொடர்புடையது HRM இன் சர்வதேசமயமாக்கல் IHRM என்பது அனைத்து மனித வள மேலாண்மை நடவடிக்கைகளின் ஆய்வு மற்றும் பயன்பாடு ஆகும் ஏனெனில் அவை உலகளாவிய சூழலில் உள்ள நிறுவனங்களில் மனித வளங்களை நிர்வகிக்கும் செயல்முறையைப் பாதிக்கின்றன எனவே சர்வதேச மனித வள மேலாண்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ள நிறுவனங்களில் மனித வளங்களை நிர்வகிக்க மனித வளக் கொள்கைகளைப் பயன்படுத்துவதாகும் HRM மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விடுக்கும் சவால்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளை அடிப்படையாகக் கொண்ட அமைப்புகளாகும் மனிதவள செயல்பாட்டிற்குள் உலகளாவிய மனநிலையை வளர்த்துக் கொள்வது சில சவால்களில் ஒன்று அவர்கள் ஒரு நாட்டோடு மட்டும் கையாள்வதில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகளாவிய பன்னாட்டு நிறுவனத்தில் எத்னோசென்ட்ரிக் கொள்கைகள் பொருந்தாது ஒவ்வொருவரின் நலன்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்ளூர் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளுக்கு ஒரே நேரத்தில் பதிலளிக்கும் அதே வேளையில் உலகளாவிய அளவில் போட்டியிடுவதற்கான புதிய தேவைகளுடன் முக்கிய மனிதவள செயல் முறைகள் மற்றும் செயல்பாடுகளைச் சீரமைக்க வேண்டும் ஒவ்வொருவரின் நலன்களும் முக்கியம் என்பதை HR மக்களை நம்ப வைப்பதே முதல் சவால் இது தாய் நாட்டின் நிறுவனம் மற்றும் தாய் நாட்டை பற்றியது மட்டுமல்ல அது ஹோஸ்ட் நாடுகளையும் பற்றியது எனவே ஒவ்வொருவரின் நலன்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கே இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நாம் உலகளவில் போட்டியிட வேண்டும் ஆனால் நமது உள்ளூர் தேவைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒரு உள்ளூர் சூழலில் அமைந்துள்ளோம் இந்த அலுவலகம் பிலிப்பைன்ஸ் தைவான் அல்லது ஐரோப்பிய ஆகிய சிறிய நகரத்தில் உள்ளது என்று சொல்லலாம் நிறுவனம் உலகம் முழுவதும் அதன் அலுவலகங்களைக் கொண்டிருக்கலாம் நிறுவனம் இந்தியாவில் இருக்கலாம் ஆனால் இங்கிலாந்தில் ஒரு அலுவலகம் தைவானில் ஒரு அலுவலகம் ஆஸ்திரேலியாவில் ஒரு அலுவலகம் உஸ்பெகிஸ்தானில் ஒரு அலுவலகம் மற்றும் அமெரிக்காவில் ஒரு அலுவலகம் உள்ளது என்றால் இவற்றை நீங்கள் எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் உஸ்பெகிஸ்தானில் உள்ள அலுவலகத்திற்கு வேறுபட்ட தேவைகள் இருக்கும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வேறுபட்ட தேவைகள் இருக்கும் ஐரோப்பிய அலுவலகத்தில் இருக்கும் மக்களுக்கு வேறுபட்ட தேவைகள் இருக்கும் கென்யா அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு வேறுபட்ட தேவைகள் இருக்கும் ஆஸ்திரேலியா அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான தேவைகள் இருக்கும் எனவே அந்த தேவைகளை நீங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்கிறீர்கள் ஆனால் அவர்கள் நிறுவனத்தின் உலகளாவிய இலக்குகளை அடையக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் எனவே இவற்றுக்கு இடையில் நீங்கள் எவ்வாறு சமநிலையை ஏற்படுத்துகிறீர்கள் எல்லோரையும் எவ்வாறு திருப்திப்படுத்துகிறீர்கள் இது சர்வதேச மனித வள மேலாளருக்கு வரும் ஒரு பெரிய சவால் மனிதவள செயல்பாட்டிற்குள் உலகளாவிய திறமைகளையும் திறன்களையும் மேம்படுத்துதல் இந்த உலகளாவிய சிக்கல்களைச் சமாளிக்கும் திறன்களை கொண்ட ஊழியர்களை எவ்வாறு உருவாக்குவது அல்லது மனிதவள ஊழியர்களை எவ்வாறு திறமையாக்குகிறீர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஊழியர்களைக் கையாள்வதில் மனிதவள ஊழியர்களின் திறன்களை எவ்வாறு மேம்படுத்துவது இதுதான் அந்த வரைபடம் இது நம்முடைய ஸ்லைடில் இல்லை அதனால் நான் இதை புத்தகத்தில் காண்பிக்கிறேன் தயவுசெய்து கேமராவை வரைபடத்தில் சிறிது பெரிதாக்கவும் தயவுசெய்து பெரிதாக்க முடியுமா இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது சர்வதேச மனித வள மேலாண்மை எனவே நீங்கள் பேரண்ட் நாடான A நாட்டில் இருக்கிறீர்கள் X நிறுவனம் பேரண்ட் நாட்டில் உள்ளது X நிறுவனம் பேரண்ட் நாட்டினரை C நாட்டிற்கு அனுப்புகிறது நிறுவனம் X1 என்பது X நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும் மேலும் இந்த பேரண்ட் நாட்டுப் பிரஜைகள் ஹோஸ்ட் நாட்டுப் பிரஜைகளுடன் தொடர்பு கொள்கிறார்கள் உங்கள் ஊழியர்களை வேறு இடத்தில் மட்டும் வைத்திருக்க முடியாது உள்ளூர்ப் பகுதியைச் சேர்ந்த ஊழியர்களும் உள்ளனர் எனவே இந்த மக்கள் சென்று C நாட்டின் ஹோஸ்ட் நாட்டுப் பிரஜைகளுடன் உரையாடுகிறார்கள் உள்நுழைந்த இந்த மக்கள் அங்குச் சென்று அவர்கள் தங்கள் வேலையைச் செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு வருகிறார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் X நிறுவனத்திலும் செய்யலாம் நீங்கள் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இதுவே மூன்றாம் நாட்டுப் பிரஜைகள் வேறு எந்த நாட்டிலும் அலுவலகம் இல்லாத திறமையான நபர்களே இங்கு வருகிறார்கள் எனவே நீங்கள் வெளிநாட்டவர்களைக் கொண்டிருப்பீர்கள் உங்களிடம் கொள்கைகள் இருக்கும் இந்த கலாச்சாரம் பிற நாட்டுக் குடிமக்களுடன் பேரண்ட் நாட்டின் பிரஜைகளின் கலந்து இருப்பார்கள் மேலும் நீங்கள் இங்கே ஒரு பன்னாட்டுத் தலைமையகத்தை வைத்திருக்க வேண்டும் இப்போது இதைப் பார்ப்போம் நிறுவனம் X என்பது இதுதான் நிறுவனம் Y1 நிறுவனம் Y என்பது அந்த பெரென்ட் நாட்டிற்குள் உள்ள மற்றொரு நிறுவனம் இது வெளிநாட்டுக்குச் சொந்தமான துணை நிறுவனம் நிறுவனம் Z என்பது ஒரு உள்நாட்டு நிறுவனம் இது பேரண்ட் நாட்டில் ஒரு தொழிற் துறை ஆகும் நாடு B என்பது இந்த பேரண்ட் நாட்டிற்கு வெளியே உள்ள மற்றொரு நாடு அங்கு நிறுவனம் Y தனது மக்களை அனுப்புகிறது இது ஒரு வெளிநாட்டுக்குச் சொந்தமான துணை நிறுவனம் அது தனது மக்களை இந்த நாட்டிற்கு அனுப்புகிறது இந்த நாட்டிலிருந்து பேரண்ட் நாட்டுப் பிரஜைகள் நிறுவனம் Y க்கு வருகிறார்கள் எனவே இந்த மக்கள் நிறுவனம் Y இன் கலாச்சாரத்திற்கு பங்களிப்பு செய்கிறார்கள் நாடு B இலிருந்து மக்கள் நிறுவனம் Y க்கு வருகிறார்கள் இந்த இடத்திலேயே பிறந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்த குடிமக்களும் இங்கே உள்ளனர் ஆகவே பேரண்ட் நாட்டிற்குள் நீங்கள் குடிமக்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அந்த நாட்டிலேயே பிறந்த தொழில் வல்லுநர்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் நாடு A இல் பணியாற்றும் வெளிநாட்டில் பிறந்த தொழில் வல்லுநர்களைக் கொண்டிருக்கலாம் அவை நிறுவனம் X Y1 மற்றும் Z ஆகிய நிறுவனத்தின் வேலைக்குப் பங்களிப்பு செய்கின்றன இதேபோல் மூன்றாம் நாட்டினரில் நீங்கள் பங்களிக்கும் நபர்களையோ அல்லது நிறுவனம் X1 இல் பணிபுரியும் நபர்களையோ கொண்டிருக்கலாம் நிறுவனம் X என்பது நிறுவனம் X1 னின் துணை நிறுவனம் நிறுவனம் Y1 என்பது நாடுகளுக்கு வெளியே அமைந்துள்ள Y நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும் எனவே இந்த மக்கள் இங்கு வருகிறார்கள் மூன்றாம் நாட்டுப் பிரஜைகள் குடியேறி வருகிறார்கள் நிறுவனம் Y க்கு குடிபெயர்கின்றனர் எனவே அவர்கள் இங்குப் பங்களிப்பு செய்கிறார்கள் இது ஒரு உள்நாட்டு நிறுவனம் இதில் நீங்கள் இடம் பெயர்ந்தவர்கள் அந்த ஊரையே பூர்விகமாக கொண்டவர் மற்றும் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் போன்றவர்களை நீங்கள் நிறுவனத்திற்கு வேலை செய்து பங்களிக்கலாம் நீங்கள் நிறுவனம் X உடன் பணிபுரிகிறீர்கள் என்றால் தொழில்துறையில் ஒரு மனிதவள நபராக நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நிறுவனம் Y இல் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நிறுவனம் Z இல் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் நிறுவனம் Y மற்றும் Z டுடனும் அவற்றின் துணை நிறுவனங்களுடனும் போட்டியிட வேண்டும் இந்த முழு சிக்கலான செயல்பாட்டையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற நாடுகளிலிருந்து வருபவர்களும் இருக்கிறார்கள் மற்ற நாடுகளுக்குச் செல்பவர்களும் இருக்கிறார்கள் அதாவது இது மிகவும் சிக்கலானது முந்தைய விரிவுரையில் நான் உங்களுக்குச் சொல்லியிருந்தேன் ஏராளமான வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் துறைகளில் ஒன்று விமானத் தொழில் மற்ற நாடுகளிலிருந்து குறிப்பாக இந்தியாவில் தனியாருக்குச் சொந்தமான விமான நிறுவனங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான விமானிகள் நம்மிடம் உள்ளனர் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு இது பொருந்தும் நிச்சயமாக மற்ற தொழில்களும் இருக்கும் எனவே ஒரு மனிதவள நபராக நீங்கள் அறிவீர்கள் உங்கள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நபர்களின் இந்த முழு கலவையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் நலன்களை நீங்கள் எவ்வாறு கவனித்துக்கொள்கிறீர்கள் அவர்களை எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதும் நீங்கள் மிகவும் தீவிரமாகச் சிந்திக்க வேண்டிய ஒன்று IHRM நாடு தேர்வின் வளர்ச்சியை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள் இதற்கு நீங்கள் பணியாளர்களை பெறக்கூடிய இந்த நாடுகளை மிகவும் கவனமாகத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் சர்வதேச மனிதவள மேலாண்மை செயல்பாடுகளின் வளர்ச்சியில் உலகளாவிய ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்வு சம்பந்தப்பட்ட செயல்முறைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பீர்கள் சிறப்பாகச் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கும் நபர்களை எவ்வாறு வடிகட்டுகிறீர்கள் இழப்பீடு என்பது மற்றொரு பிரச்சினை பேரண்ட் நாட்டின் நடைமுறைகள் மற்றும் கொள்கைகளின் தரநிலைப்படுத்தல் அல்லது தழுவல் மற்றொரு பிரச்சினை அடுத்த விரிவுரையில் இவை அனைத்தையும் பற்றிப் பேசுவோம் சர்வதேச மற்றும் உள்நாட்டு HRM க்கு இடையிலான வேறுபாடுகள் சர்வதேச HRM இல் கூடுதல் மனிதவள செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் தேவை சர்வதேச மனித வள மேலாண்மையின் செயல்பாட்டில் ஒரு பரந்த நிபுணத்துவம் தேவை மக்கள் வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு உள்ளது ஏனென்றால் மக்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வருகிறார்கள் அவர்களின் நலனை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்களின் சுகாதாரம் விசாக்கள் இடம்பெயர்வு நிலை உள்ளூர் சட்டங்களைப் பின்பற்றுவது கஸ்டம்ஸ் போன்றவற்றைக் கவனிக்க வேண்டும் வெவ்வேறு கலாச்சாரங்களிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து வெவ்வேறு தேவைகளைக் கொண்டுள்ள பரந்த ஊழியர்களை நிர்வகித்தல் அவசரக் காலங்களில் தங்கள் சொந்த நாட்டுக்கு யார் செல்ல விரும்புகிறார்கள் போன்றவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்கள் உள்ளூர் ஊழியர்களுக்குப் பொருந்தாது இந்த வகையான செயல்பாடுகளில் அதிக ஆபத்து உள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள் என்ற எளிய காரணத்திற்காக அவர்களின் பணி மற்றும் அவர்களின் செயல்களின் சரியான தன்மை அல்லது தவறான தன்மையை அவர்கள் சார்ந்த நாட்டின் சட்டங்களால் ஓரளவு நிர்வகிக்க முடியும் எனவே அவர்களின் தேசியம் அவர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ற கொள்கைகள் வகுக்கப்படுகின்றன எனவே இவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சர்வதேச அமைப்பு மூலோபாயம் மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல் உலக சூழலில் உள்ள நிறுவனங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கின்றன முதல் வாய்ப்பு என்னவென்றால் உள்ளூர் சந்தை வேறுபாடுகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் சொந்த நாட்டில் உள்ள உள்ளூர் சந்தைகளுக்கு இடையிலான இந்த வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்றவாறு இருந்தால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம் உலகளாவிய பொருளாதாரங்களை சுரண்டுவது உலகளாவிய பொருளாதாரங்கள் என்பது ஒரே உற்பத்தியின் பெரிய எண்ணிக்கையை உருவாக்குவதாகும் உலகளாவிய பொருளாதாரங்கள் என்பது பல்வேறு வகையான பொருட்களை வழங்குவதாகும் உதாரணமாக இந்தியாவில் உள்ள பர்கரில் உருளைக்கிழங்கை பொதித்து வைத்துள்ளனர் சைவ பர்கரில் உருளைக்கிழங்கை பொதித்து வைத்துள்ளனர் இது இந்தியாவுக்கு வெளியே காணக்கூடிய ஒன்றல்ல அல்லது சில இடங்களில் சிக்கன் டிக்கா பர்கர் வைத்திருக்கலாம் இது இந்தியாவுக்கு மிகவும் தனித்துவமான ஒன்று ஆச்சாரி சிக்கன் பர்கர் இது உள்ளூர் சுவைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஜலபெனோ பர்கர் என்பது இங்கு மிகவும் பிரபலம் ஆகாமல் இருக்கலாம் உதாரணமாக ஒரு சால்மன் பர்கர் இந்தியாவில் பிரபலம் ஆகாமல் இருப்பது போல நீங்கள் சால்மன் பர்கரை இங்கு பார்க்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் நிச்சயமாக சிக்கன் பர்கரை பார்த்திருக்கலாம் எனவே இது உலகளாவிய பொருளாதாரங்களை சுரண்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் பர்கரின் நோக்கத்தை இது நிச்சயமாக விரிவாக்கும் நீங்கள் உள்ளூர் உணவையும் பரிமாற ஆரம்பிக்கலாம் எடுத்துக்காட்டாக மேற்கத்திய துரித உணவு சங்கிலிகளில் உள்ள இந்திய துணை நிறுவனங்களில் பிரியாணி வழங்கப்படுகிறது எனவே இது உலகளாவிய பொருளாதாரத்தின் விரிவாக்கம் அல்லது சுரண்டல் ஆகும் உள்ளூர் சந்தைகளின் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் நோக்கத்தை விரிவுபடுத்துகிறீர்கள் செயல்பாடுகள் மற்றும் ஆதாரங்களுக்கான சரியான இடத்தில் நீங்கள் தட்டுகிறீர்கள் உலகமயமாக்கல் என்பது உலகில் எங்கும் கிடைக்கக்கூடிய சிறந்த இடத்தைத் தேடுவதற்கான ஒரு தளத்தை வழங்குகிறது இருப்பிடங்களுக்கு இடையில் அறிவாற்றல் மற்றும் அனுபவ பரிமாற்றத்தை அதிகப்படுத்துதல் நீங்கள் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தைக் கற்றுக்கொள்கிறீர்கள் அதை நீங்கள் வேறு இடத்தில் உபயோகிக்கலாம் பன்னாட்டு நிறுவனங்கள் எவ்வாறு உருவாகின்றன இங்கே முதல் படி பரிணாமம் எனவே புவியியல் பரவல் என்பதே இங்கு முதல் படி பன்னாட்டு நிறுவனங்கள் எவ்வாறு உருவாகின்றன அவை முதலில் உள்நாட்டு சந்தைகளில் நிறுவப்படுகின்றன பின்னர் அவை சர்வதேசச் சந்தைகளுக்குச் செல்கின்றன அதாவது அவர்கள் முக்கிய செயல்பாடுகளை தங்கள் சொந்த நிறுவனத்திற்குள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் தயாரிப்புகளையும் சேவைகளையும் சொந்த நாட்டிற்கு வெளியே சந்தைப்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த விஷயங்கள் சொந்த நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன அவர்களுக்கு அங்கு அலுவலகங்கள் இல்லை எனவே எல்லாம் சொந்த நாட்டில் மையமாகக் கட்டுப்படுத்தப்படுகிறது உள்நாட்டு மற்றும் சர்வதேச நாடுகளில் வணிகங்களில் உள்ள வித்தியாசம் அதுதான் நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு செல்லும்போது வெவ்வேறு நாடுகளில் அலுவலகங்களை அமைப்பீர்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே காரியத்தைச் செய்கிறார்கள் எனவே அது பன்னாட்டு நிறுவனம் என்று செல்லுங்கள் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அதே முறையில் செய்கிறீர்கள் சில சிறிய மாற்றங்கள் மற்றும் சில சிறிய தழுவல்களை செய்யலாம் எனவே நீங்கள் பொருளாதாரங்களை விரிவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் அந்த அளவிற்குப் பொருளாதாரத்தை விரிவாக்குவது பற்றிப் பேசவில்லை அல்லது வேலை செய்யவில்லை அல்லது பொருளாதாரத்தைச் சுரண்டுவது பன்னாட்டு நிறுவனங்களில் இது ஒரு அளவு மட்டுமே உலகளாவிய அளவில் இது சிறிய அளவில் இருக்கிறது நாம் நாடு கடந்து செல்லும் போது ஒரு நாட்டில் ஒரு காரியத்தைச் செய்கிறோம் மற்றொரு நாட்டில் மற்றொரு விஷயம் செய்கிறோம் உதாரணமாக நீங்கள் ஒரு வாகன உற்பத்தியாளர் என்று வைத்துக் கொள்வோம் எனவே பூமத்திய ரேகை நாடுகளில் நீங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட இரு சக்கர வாகனங்களை உற்பத்தி செய்யலாம் அல்லது வெப்பமண்டல நாடுகளில் நீங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட இரு சக்கர வாகனங்களாகிய ஸ்கூட்டர்கள் மோட்டார் சைக்கிள்கள் மொபெட்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்யலாம் நீங்கள் ஐரோப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அல்லது வட அமெரிக்கக் கண்டங்கள் போன்ற இடங்களில் எஸ்யூவி சப்அர்பன் வாகனங்களை உருவாக்கலாம் எனவே அதே நிறுவனத்தில் நீங்கள் ஆட்டோமொபைல்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் நீங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட வாகனங்களின் பெரிய மாறுபாட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே இது இனி இரு சக்கர வாகனங்கள் அல்ல நீங்கள் வேறு நாட்டில் நான்கு சக்கர வாகனங்களை உருவாக்கலாம் ஆனால் ஒரே பிராண்டின் கீழ் அது நாடு கடந்து விற்பனை ஆகிறது ஏற்றுமதியில் சர்வதேசமயமாக்கல் மற்றொரு விஷயம் நீங்கள் உங்கள் பன்னாட்டு நிறுவனத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் ஏற்றுமதி செய்வதன் மூலம் சர்வதேசமயமாக்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் சர்வதேச பிரிவு அல்லது உலகளாவிய தயாரிப்புகள் பிரிவுக்கு செல்கிறீர்கள் நீங்கள் பல நாடு அல்லது பல உள்நாட்டு உக்தியை பின்பற்றுகிறீர்கள் பின்னர் பிராந்தியமயமாக்களில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் உற்பத்தியை நிறுத்துகிறீர்கள் மற்றும் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு விஷயங்களுக்கு ஏற்றவாறு கொண்டு செல்கிறீர்கள் நீங்கள் ஒரு உலகளாவிய அதாவது நாடு கடந்த நிறுவனத்தை வைத்திருக்கிறீர்கள் அடுத்ததாக நாம் பார்ன் குலோபல் பற்றி பார்க்கலாம் நிறுவனம் என்பது ஒரு கட்டமைப்பு நீங்கள் யோசித்து ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறீர்கள் அல்லது ஒரே நேரத்தில் உலகெங்கிலும் பல நாடுகளில் ஒரு நிறுவந்த்தைத் தொடங்குகிறீர்கள் இது தான் பார்ன் குளோபல் என்று அழைக்கப்படும் உலகளவில் ஒருங்கிணைந்த நிறுவனங்கள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு செயல்பாடுகளைத் தொடங்கி அவற்றை ஒன்றுக்கொன்று இணைக்கின்றன எனவே இவை பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சியில் வெவ்வேறு கட்டங்களாக இருக்கிறது சர்வதேச வணிகத்தில் நுழைவதற்கான விருப்பத் தேர்வு உலகில் சர்வதேச வணிகத்தில் நீங்கள் எவ்வாறு நுழைகிறீர்கள் நீங்கள் அதை உரிமம் மற்றும் துணை ஒப்பந்தம் மூலம் செய்யலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் உலகப் புகழ்பெற்ற பிராண்டின் உரிமையை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதை உங்கள் நாட்டிற்குள் வைத்திருக்கிறீர்கள் அவுட்சோர்சிங் என்பது உங்கள் நடவடிக்கைகளை உங்கள் நாட்டிலிருந்து எடுத்து அவற்றை உங்கள் சொந்த நாட்டின் எல்லைக்கு வெளியே எடுத்துச் செல்வதாகும் அவுட்சோர்சிங் என்பது உங்கள் நாட்டிலிருந்து செயல்பாடுகளை எடுத்து அவற்றை மலிவான உழைப்பு அல்லது அதிக திறமையான உழைப்பைக் காணக்கூடிய இடத்திற்குக் கொண்டு செல்வது எனவே நீங்கள் அதை உங்கள் நிறுவனத்திலிருந்து வெளியே எடுக்கிறீர்கள் அது அவுட்சோர்சிங் ஆஃப் ஷோரிங் உங்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியை அல்லது சில செயல்பாடுகளை எல்லைக்கு அப்பால் மற்றொரு நாட்டிற்கு எடுத்துச் செல்வது ஆகும் நம் நாட்டிலும் இந்த வணிக செயல்முறை கொண்ட அவுட்சோர்சிங் நிறுவனங்கள் உள்ளன அவை இந்தியா போன்ற குறைந்த சம்பளம் அளிக்கும் நாடுகளில் இருக்கிறது எனவே இது தான் ஆஃப் ஷோரிங்க் என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு முற்றிலும் சொந்தமான துணை நிறுவனங்கள் இருக்கலாம் உங்களிடம் பயன்படுத்தப்படாத நீளம் இருக்கலாம் முழுக்க முழுக்க சொந்தமான துணை நிறுவனத்தைக் கொண்டிருப்பதற்கான பல்வேறு வழிகளில் பயன்படுத்தப்படாத நிலமும் ஒன்று அதாவது புதிதாகத் துணை வசதிகளை உருவாக்க நீங்கள் ஒரு திறந்த புலத்தைப் பெறுகிறீர்கள் அதாவது நான் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தொழிற்சாலையைத் திறப்பேன் உங்களிடம் இருப்பது நிலம் மட்டுமே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் தொழிற்சாலையை வடிவமைக்கிறீர்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் நிறுவனத்தை வடிவமைக்கிறீர்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் காரியங்களைச் செய்கிறீர்கள் அதுதான் கிரீன்ஃபீல்ட் அணுகுமுறை பிரவுன்ஃபீல்ட் அணுகுமுறை என்பது நீங்கள் கட்டிடங்களை வாங்குகிறீர்கள் அந்த கட்டிடங்களுக்குள் உள்ள அமைப்பை உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கிறீர்கள் அதைச் செய்வதற்கான மற்றொரு வழி நீங்கள் இருக்கும் நிறுவனங்களைப் பெறுவீர்கள் அவற்றை நீங்கள் உடைக்கிறீர்கள் அல்லது அவற்றைச் சற்று வித்தியாசமாக நிர்வகிக்கிறீர்கள் எனவே இது முற்றிலும் சொந்தமான துணை உத்தி சேர்க்கை மற்றும் கையகப்படுத்துதல் நீங்கள் ஒன்றிணைக்கிறீர்கள் என்றால் இரண்டு நிறுவனங்கள் ஒன்றாக வருகின்றன கையகப்படுத்துதல் என்பது நீங்கள் மிகவும் சக்திவாய்ந்த நிறுவனம் என்று பொருள் ஒரு பலவீனமான நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை உங்கள் நிறுவனத்துடன் ஒருங்கிணைக்கவும் இன்னொன்று சர்வதேச கூட்டு முயற்சி சர்வதேச கூட்டு முயற்சிகள் ஒன்றிணைவதை விடச் சற்று வித்தியாசமானது நீங்கள் ஒன்றாகச் சேர்ந்து பொதுவான திட்டத்தில் வேலை செய்கிறீர்கள் அதுவே சர்வதேச கூட்டு முயற்சியாகும் நீங்கள் மூலோபாய கூட்டணிகளைக் கொண்டிருக்கலாம் உதாரணமாக ஒரு விஷயத்திற்கு அதாவது உங்கள் வேலையின் ஒரு அம்சம் யாரோ ஒருவருடன் சேர்ந்து செய்யப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் கூட்டாண்மை வைத்துக் கொள்ள முடியும் விவாதங்கள் நடக்கும் இடத்தில் நீங்கள் கூட்டமைப்பைக் கொண்டிருக்கலாம் யோசனைகள் திறந்த நிலையில் வீசப்படும் மற்றும் யோசனை உருவாக்கம் நடைபெறுகிறது தேவைப்படும் போது நீங்கள் ஒன்றாகச் சேருங்கள் மாகிலடோராஸ் ஒரு மெக்சிகன் சொல் இது வெளிநாட்டு பேரண்ட் நிறுவனத்திற்குச் சாதகமான சிறப்புக் குணாதிசயங்களைக் கொண்ட வெளிநாட்டுத் துணை நிறுவனத்தின் சிறப்பு வடிவமாகும் எனவே உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது நீங்கள் முயற்சி செய்யவோ பயிற்சியளிக்கவோ அல்லது வெளிநாட்டுப் பிரஜைகள் தங்களை உங்கள் அமைப்புக்கு ஏற்ப மாற்றிக் கொள்ளவோ முயற்சி செய்யவில்லை நீங்கள் சிலவற்றை செய்வதன் மூலம் இதை எளிதாக்குகிறீர்கள் எனவே புதிய நிறுவனத்தில் அவர்களை மிகவும் வசதியாக இருக்க வைக்க உங்களிடம் சில வழிகள் உள்ளன இதற்கு உதவும் சில சிறப்புப் பண்புகள் உங்கள் நிறுவனத்தில் உள்ளன உலகளாவிய வணிகத்திற்காகப் பன்னாட்டு நிறுவனங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பதில் உள்ள பாதிக்கும் காரணிகள் நிறுவனம் பின்பற்றும் மூலோபாயம் நிறுவனத்தை எவ்வாறு பாதிப்படைய வைக்கிறது இன்னொன்று நிறுவனத்தின் குறிக்கோள்கள் நீங்கள் செயல்படும் சூழல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இலக்குகள் தீர்மானிக்கின்றன அதை நீங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வெவ்வேறு இடங்களில் எவ்வாறு அந்த தொழில்நுட்பம் கிடைக்கும் என்பதில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பணியாளர்களின் பயிற்சி மற்றும் அவர்களின் பின்னணி முதலியன உலகளாவிய வணிகத்திற்காக நீங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறீர்கள் என்பதையும் உங்கள் நிறுவனத்தின் அளவில் பாதிக்கும் நீங்கள் அதைச் செய்கிறீர்களா எப்படிச் செய்கிறீர்கள் என்பதைப் பற்றிப் பார்க்கலாம் உலகளாவிய வணிகத்திற்காக MNE யை பாதிக்கும் காரணிகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகிறது இன்னும் சில காரணிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களின் சர்வதேச வளர்ச்சியின் வடிவங்கள் மற்றும் நிலைகள் சர்வதேச வளர்ச்சியில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் நிறுவனத்தின் மூலோபாயத்தால் தேவைப்படும் எல்லை தாண்டிய ஒருங்கிணைப்பின் அளவு விரும்பிய தரப்படுத்தல் மற்றும் ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் தேவையான உள்ளூர் மயமாக்கல் மற்றும் பரவலாக்கத்தின் அளவு இருக்கும் எனவே எவ்வளவு ஒருங்கிணைப்பு உள்ளது பொருளாதார செயல்பாட்டில் ஹோஸ்ட் அரசாங்கங்களின் ஈடுபாட்டின் தன்மை அவை எவ்வளவு கட்டுப்படுத்துகின்றன குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு என்று அவர்கள் உங்களுக்குச் சொல்கிறார்களா MNE இன் வணிக நடவடிக்கைகளின் பன்முகத்தன்மையை உலகளாவிய வணிகத்திற்காக நீங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறீர்கள் என்பது மற்றொரு பாதிக்கும் காரணியாகும் சர்வதேச ஈடுபாட்டின் சில நிலைகள் நான் முன்பே ரிவிஷனில் சொன்னது போல நீங்கள் முதன்மையாக உள்நாட்டுச் சந்தையை வைத்திருக்கிறீர்கள் இரண்டாம் நிலையில் நீங்கள் வெளிநாடுகளில் உள்ள சந்தைகளில் உங்களை விரிவுபடுத்துகிறீர்கள் ஆனால் உங்கள் உற்பத்தியை உள்நாட்டு எல்லைகளுக்குள் தக்க வைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் நிலையில் நிறுவனம் அதன் சில செயல்பாடுகளைச் சொந்த நாட்டிற்கு வெளியே நகர்த்தும் நான்காம் கட்டத்தில் நீங்கள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் பல நாடுகளில் சட்டசபை மற்றும் உற்பத்தி வசதிகளுடன் ஒரு முழு அளவிலான பன்னாட்டு நிறுவனமாக மாறுகிறீர்கள் இத்துடன் நான் என்னுடைய விரிவுரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் உலகளாவிய வேலைவாய்ப்பு சட்டம் தொழில்துறை உறவுகள் மற்றும் சர்வதேச நெறிமுறைகள் பற்றி நாம் பார்க்கலாம் எனவே இது வரை கேட்டதற்கு மிக்க நன்றி அடுத்த விரிவுரையில் நான் உங்களை சந்திக்கிறேன்